சிதறல் சக்தியை தீர்மானித்தல் கொடுக்கப்பட்ட ப்ரிஸின் காச்சி மாறிலி மற்றும் தீர்க்கும் சக்தி கடைசி வகுப்பில் ப்ரிஸம் ஸ்பெக்ட்ரோமீட்டரைப் பயன்படுத்தி ஒரு ஒளியின் அறியப்படாத அலைநீளத்தை எவ்வாறு அளவிட முடியும் என்பதை நாங்கள் நிரூபித்துள்ளோம் இன்று இதேபோன்ற பரிசோதனையை நாங்கள் செய்வோம் ஆனால் சோதனையின் நோக்கம் வேறுபட்டது கடைசி பரிசோதனையில் அலைநீள வளைவுக்கு எதிராக விலகலைக் கண்டுபிடித்தோம் எனவே இது அளவுத்திருத்த வளைவு என்று அழைக்கப்படுகிறது பின்னர் எந்தவொரு அறியப்படாத ஒளிக்கும் அந்த விலகலின் எந்த அறியப்படாத அலைநீளத்தையும் நாம் விலகலை அளந்தால் பின்னர் விலகலுடன் தொடர்புடைய அலைநீளத்திலிருந்து அந்த வளைவின் மீது நாம் கண்டுபிடிக்க முடியும் ஆகவே அந்த வளைவை இப்போது அளவுத்திருத்த வளைவு என்று அழைக்கப்படுகிறது அந்த சிதறல் வளைவைச் செய்யுங்கள் ப்ரிஸத்தின் சிதறல் வளைவு சரி ப்ரிஸம் சிதறல் சக்தியைக் கொண்டுள்ளது இப்போது நிரூபிக்கும் சோதனையின் நோக்கம் ஒளிவிலகல் வளைவு மற்றும் அலைநீள வளைவு வரைதல் ஆகும் எனவே இது சிதறல் வளைவு என்று அழைக்கப்படுகிறது இப்போது இந்த வளைவு சிதறல் வளைவை வரைந்த பிறகு ப்ரிஸின் சிதறல் சக்தியை தீர்மானிக்கவும் இரண்டாவதாக லாம்ப்டா சதுரத்தால் A பிளஸ் B க்கு சமமான கவுச்சியின் உறவு mu ஐ சரிபார்த்து A மற்றும் B இன் மதிப்பைக் கண்டறியவும் இது நிலையானது இது ப்ரிஸம் பொருட்களைப் பொறுத்தது மூன்றாவது சதி d mu by d lambda க்கு இடையில் ஒரு வரைபடம் அது d mu ஆல் d lambda மற்றும் lambda ok சிதறல் அல்ல இது லாம்ப்டாவுக்கு எதிராக டி லாம்ப்டா சிதறல் சக்தியால் சிதறடிக்கும் சக்தி நான் முன்பு விவாதித்தபடி ப்ரிஸத்தின் தீர்க்கும் சக்தி சிதறல் சக்தி மற்றும் ப்ரிஸத்தின் தீர்க்கும் சக்தியை தீர்மானிக்கவும் இந்த அளவுருவைக் கண்டுபிடிப்பதே இந்த பரிசோதனையின் நோக்கம் இந்த சோதனையின் செயல்படும் கொள்கை அல்லது சூத்திரம் இந்த ஒளிவிலகல் குறியீடு பாவத்திற்கு சமம் என்பது உங்களுக்குத் தெரியும் A பிளஸ் டெல்டா மீ ப்ரிஸத்தின் கோணம் மற்றும் விலகலின் கோணம் குறைந்தபட்ச விலகல் 2 ஆல் பாவத்தால் வகுக்கப்படுகிறது 2 இது உறவாகும் இதன் பொருள் அலை நீளத்திற்கு எதிராக ஒளிவிலகல் குறியீட்டை வரைய வேண்டும் வெவ்வேறு அலைநீளங்களுக்கு நாம் கண்டுபிடிக்க வேண்டும் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒளிவிலகல் குறியீட்டைக் கணக்கிட ஒளிவிலகல் குறியீட்டைக் கணக்கிட வேண்டும் நான் இரண்டு அளவுருக்களை அளவிட வேண்டும் ஒன்று ப்ரிஸத்தின் கோணம் மற்றொன்று குறைந்தபட்ச விலகல் ப்ரிஸின் கோணம் அலைநீளத்தை சார்ந்தது அல்ல எனவே எந்த அலைநீளத்திற்கும் நீங்கள் ப்ரிஸின் கோணத்தை அளவிட முடியும் ஆனால் குறைந்தபட்ச விலகல் அது அலைநீளத்தைப் பொறுத்தது அறியப்பட்ட ஒவ்வொரு அலைநீளத்திற்கும் குறைந்தபட்ச விலகலின் கோணத்தை நாம் அளவிட வேண்டும் பின்னர் வெவ்வேறு அலைநீளத்திற்கான ஒளிவிலகல் குறியீட்டை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இது நாம் செய்ய வேண்டிய சோதனை பின்னர் அதன் வளைவை வரையவும் இப்போது உண்மையில் ஆம் நான் இங்கே குறிப்பிட்டிருந்தேன் இந்த mu என்பது லாம்ப்டா அலைநீளத்தின் செயல்பாடாகும் ஏனெனில் இந்த விலகல் குறைந்தபட்ச விலகல் லாம்ப்டாவின் செயல்பாடாகும் இந்த ஒளிவிலகல் குறியீடானது இது அலைநீளத்தைப் பொறுத்தது அதுவே அடிப்படையில் எனவே இங்கே நான் நினைக்கிறேன் க uch ச்சி உறவு க uch ச்சி உறவு சரியில்லை mu இது இந்த உறவைத் தொடர்ந்து வரும் அலைநீளத்தைப் பொறுத்தது எனவே இது க uch ச்சியின் விதி அந்த தரவு ஒன்றிலிருந்து அலைநீளத்தின் செயல்பாடாக ஒளிவிலகல் குறியீட்டை எப்போது அறிவோம் இந்த உறவு செல்லுபடியாகுமா இல்லையா என்பதை நாங்கள் சரிபார்க்க முடியும் நிச்சயமாக இது செல்லுபடியாகும் மேலும் இந்த நிலையான A மற்றும் B ஐ நீங்கள் கண்டுபிடிக்கலாம் மேலும் இங்கே ப்ரிஸத்தின் சிதறல் சக்தியைக் கண்டறியவும் இந்த வளைவிலிருந்து நாம் சிதறல் சக்தியைக் கண்டுபிடிக்க முடியும் இதன் பொருள் சிதறல் சக்தி என்பது டி லாம்ப்டாவால் டி மு ஆகும் எனவே லாம்ப்டாவின் மாற்றத்துடன் ஒளிவிலகல் குறியீடு எவ்வாறு மாறுகிறது இது அல்லது குறைந்தபட்ச விலகலின் செயல்பாடு லாம்ப்டாவின் செயல்பாடாகும் சிதறடிக்கும் சக்தி டி டெல்டா லாம்ப்டாவால் டி லாம்ப்டா என்றும் ஒருவர் சொல்லலாம் மேலும் ஒருவர் கண்டுபிடிக்க முடியும் mu இந்த சிதறல் சக்தியை ஒருவர் கண்டுபிடிக்க முடியும் இது mu 2 minus mu 1 க்கு சமமான ஒமேகா mu minus 1 ஆல் வகுக்கப்படுகிறது mu 2 மற்றும் mu 1 என்றால் என்ன நீங்கள் அலைநீளத்தின் செயல்பாடாக ஒளிவிலகல் குறியீட்டைக் கொண்டிருக்கிறீர்கள் வளைவில் இரண்டு அலைநீளத்தில் நீங்கள் இரண்டு ஒளிவிலகல் குறியீட்டை தேர்வு செய்யலாம் வெளிப்படையாக இரண்டு அலைநீளங்களில் ஒன்று mu 2 மற்றொன்று mu 1 பின்னர் mu mu 2 மற்றும் mu 1 இன் சராசரி எனவே வளைவிலிருந்து நடுத்தர ஒன்றை நீங்கள் கண்டறிந்தால் இதைக் கண்டுபிடிக்க முடியும் சிதறல் சக்தியின் இந்த வரையறையிலிருந்து உறவு இதுபோன்று வருகிறது இந்த வளைவில் இருந்து ப்ரிஸின் சிதறல் சக்தியை நீங்கள் எவ்வாறு தீர்மானிக்க முடியும் இந்த உறவைப் பயன்படுத்தி எங்களால் முடியும் ப்ரிஸத்தின் சிதறல் சக்தியை எளிதில் கண்டுபிடிக்கவும் இப்போது இந்த சிதறல் சக்தி அது அலைநீளத்திலிருந்து சுயாதீனமாக இருக்கிறதா அல்லது அது அலைநீளத்தைப் பொறுத்தது இது அலைநீளத்தைப் பொறுத்தது என்றால் இந்த சிதறல் சக்தியை அது எவ்வாறு அலைநீளத்தைப் பொறுத்தது அதனால் அது இங்கே எப்படி வருகிறது நான் சரி என்பதைக் காட்ட முயற்சிக்கிறேன் எனவே எப்படியும் சிதறல் சக்தி இது அலைநீளத்தை எவ்வாறு சார்ந்துள்ளது எனவே இது க uch ச்சியின் உறவு சூத்திரம் இங்கிருந்து நீங்கள் டி மம்பால் டி லாம்ப்டாவைக் கண்டறிந்தால் அது லாம்ப்டா கியூப் மூலம் மைனஸ் 2 பி க்கு சமம் எனவே இதன் பொருள் சிதறல் சக்தி லாம்ப்டாவைப் பொறுத்தது இது 1 ஐ லாம்ப்டா கியூப் சார்ந்துள்ளது இங்கே டி மியூ மூலம் டி லாம்ப்டா மற்றும் லாம்ப்டா இடையே ஒரு வரைபடத்தை சதி செய்யுங்கள் இப்போது சக்தியைத் தீர்ப்பது தீர்க்கும் சக்தி லாம்ப்டாவால் டி லாம்ப்டா அல்லது டெல் லாம்ப்டாவால் வரையறுக்கப்படுகிறது மற்றும் ப்ரிஸத்தைப் பொறுத்தவரை இது பி க்கு சமம் என்பதைக் கண்டுபிடிக்க முடியும் பி என்றால் இந்த அடித்தளத்தின் அடித்தளத்தை அடிப்படையாகக் கொண்டது பி டி மு பிரிஸின் சிதறல் சக்தியை மேம்படுத்துகிறது ப்ரிஸத்தின் சிதறல் சக்தி இந்த வளைவிலிருந்து தானே கண்டுபிடிக்கும் மேலும் இது அலைநீள ப்ரிஸின் அடித்தளத்தை அளவிடுவது கடினம் அல்ல இது 10 15 20 30 சென்டிமீட்டர் என்று நான் நினைக்கிறேன் அதுவும் நமக்குத் தெரியும் டெல் லாம்ப்டாவின் அலைநீளம் டெல் லாம்ப்டாவின் அலைநீளம் ஆகியவற்றைப் பிரிக்க இந்த ப்ரிஸம் தீர்க்க முடியுமா என்பதை ஒருவர் மதிப்பிடக்கூடிய ப்ரிஸத்தின் தீர்க்கும் சக்தியையும் தீர்க்கும் சக்தியின் மதிப்பிலிருந்தும் ஒருவர் கண்டுபிடிக்க முடியும் இது ஒரு சராசரி அலைநீளம் என்றால் லாம்ப்டா 1 மற்றும் லாம்ப்டா 2 என்று சொல்லுங்கள் எனவே லாம்ப்டா 1 மைனஸ் லாம்ப்டா 2 டெல் லாம்ப்டா இப்போது லாம்ப்டா 1 மற்றும் லாம்ப்டா 2 ஆகியவை ப்ரிஸம் தீர்க்க முடியுமா அல்லது சரியா என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும் இந்த லாம்ப்டாவை எடுத்துக்கொள்வது லாம்ப்டா 1 பிளஸ் லாம்ப்டா 2 க்கு இரண்டு சராசரியாக வகுக்கப்படுகிறது மேலும் இது தெரிந்திருந்தால் மற்றும் இந்த பகுதி இங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டால் டெல் லாம்ப்டா இதன் அர்த்தத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் பிரிப்பு என்னவாக இருக்கும் இந்த ப்ரிஸைப் பயன்படுத்தி நாம் தீர்க்கக்கூடிய அலைநீளத்தின் எனவே ஒருவர் அடிப்படையில் மதிப்பிட முடியும் எனவே இந்த தகவலை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முதலில் நாம் இந்த பரிசோதனையைச் செய்ய வேண்டும் இப்போது பரிசோதனையில் நாம் செய்ய வேண்டிய சோதனை என்ன நாம் அளவிட வேண்டியது நாம் ப்ரிஸத்தின் கோணத்தை அளவிட வேண்டும் வெவ்வேறு வண்ணத்திற்கான அலைநீள வழிமுறைகளின் செயல்பாடாக குறைந்தபட்ச விலகலை நாம் அளவிட வேண்டும் அலை நீளத்தை நாம் அளவிட வேண்டும் குறைந்தபட்ச விலகல் மீதமுள்ள விஷயத்தை நாம் கணக்கிட வேண்டும் மேலும் நாம் வளைவை வரைய வேண்டும் பின்னர் மீதமுள்ள பகுதி பகுப்பாய்வு ஆகும் சோதனை சரியாக ஒத்திருக்கிறது அலை நீள அளவீட்டுக்கு எதிராக விலகலில் கடந்த வகுப்பில் நாங்கள் நிரூபித்த சோதனை அந்த சமயத்தில் கோண ப்ரிஸத்தின் அளவீடு தேவைப்பட்டது நாங்கள் அளவிடுகிறோம் ப்ரிஸம் சரிசெய்தல் சோடியம் ஒளியின் குறைந்தபட்ச விலகலில் ப்ரிஸம் ஆகியவற்றை நாங்கள் அளவிடுகிறோம் மேலும் ப்ரிஸின் அந்த நிலைக்கு வெவ்வேறு அலைநீளத்திற்கான விலகல் என்ன அதனால் நீங்கள் அளவிடக்கூடிய விலகல் அதனால் குறைந்தபட்ச விலகல் அல்ல இந்த இரண்டு சோதனைக்கும் உள்ள வித்தியாசம் கடந்த வகுப்பு டெல் லாம்ப்டாவில் நாங்கள் விவாதித்ததைப் பற்றியும் இங்கே புதிய லாம்ப்டா அல்லது எல் லாம்ப்டா ஒளிவிலகல் குறியீட்டு மற்றும் அலைநீளம் பற்றியும் விவாதித்தோம்

இங்கே அலைநீளத்தின் செயல்பாடாக விலகலை அளவிட முடியாது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அலைநீளத்திற்கும் குறைந்தபட்ச விலகலை நாம் அளவிட வேண்டும் எனவே இதுதான் வித்தியாசம் நாம் பின்பற்ற வேண்டிய படி என்ன எல்லாவற்றையும் விரிவாகக் காட்ட மாட்டேன் என்று நினைக்கிறேன் முதலில் இது எங்கள் ஸ்பெக்ட்ரோமீட்டரின் இதுதான் இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டரை நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம் ஸ்பெக்ட்ரோமீட்டரைப் பயன்படுத்தி நாங்கள் செய்த பல சோதனைகள் இந்த மெக்கானிக்கல் லெவலிங்கில் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது ஆவி அளவைப் பயன்படுத்தி ஆவி அளவைப் பயன்படுத்தி இதை தொலைநோக்கியில் வைத்து இதை நேரடியாக இந்த வழியில் எடுத்துக் கொள்ளுங்கள் பின்னர் இந்த இரண்டு திருகுகளையும் கிடைமட்டமாக மாற்றுவதற்கு நீங்கள் சரிசெய்கிறீர்கள் பின்னர் நீங்கள் இந்த மற்ற திசையை எடுத்து இங்கே சரி செய்யுங்கள் இங்கே வைத்து சரி சரிபார்க்கவும் இந்த திசையில் அல்ல இது 180 டிகிரி என்று நான் நினைக்கிறேன் அது 180 டிகிரி சரியாக இருக்க வேண்டும் எனவே முடிந்தவரை இங்கே வைக்கவும் இந்த இரண்டையும் மீண்டும் சரிசெய்ய நீங்கள் மீண்டும் சரிசெய்கிறீர்கள் எனவே இந்த வழியில் நீங்கள் சில முறை சரி செய்கிறீர்கள் சில முறை செய்கிறீர்கள் எனவே இந்த தளம் இதை கிடைமட்டமாக வைத்திருக்கிறது இதை ஒரு கிடைமட்டமாக வைத்திருக்கிறது இந்த செயல்முறையை சில முறை செய்யவும் பின்னர் நீங்கள் அதை இங்கே வைக்கவும் இந்த கடினமான திருகு இங்கே நீங்கள் சரிசெய்ய முடியாது ஏனெனில் இது சரி செய்யப்பட்டது மேலும் நீங்கள் இதை இங்கே சரிசெய்யலாம் இந்த இரண்டின் இந்த சமநிலை திருகு இதுவும் நீங்கள் சரிசெய்யலாம் மற்றும் இணையாக செய்யலாம் இங்கே நீங்கள் இந்த இரண்டையும் சரிசெய்து இறுதியாக இணையாக மாற்றலாம் ஆரம்பத்தில் இதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் ஆனால் இந்த விஷயத்தில் இது சரி செய்யப்படவில்லை எனவே இந்த இரண்டு பயன்பாடு மற்றும் இந்த இரண்டு திருகுகளையும் நீங்கள் இணையாக உருவாக்குகிறீர்கள் இதேபோல் ப்ரிஸம் அட்டவணையை நீங்கள் இணையாகச் செய்வீர்கள் இதை இரண்டு திருகு சரிசெய்தலுக்கு இணையாக வைத்து பின்னர் செங்குத்தாக வைக்கவும் மூன்றாவது ஒன்றை நீங்கள் சரிசெய்தால் அதை இணையாக சரி செய்கிறது எனவே இவை நீங்கள் செய்ய வேண்டிய இயந்திர நிலைப்படுத்தல் பின்னர் அடுத்து நீங்கள் ப்ரிஸத்தை சரியாக வைக்க வேண்டும் பின்னர் இருபுறமும் ப்ரிஸிலிருந்து பிரதிபலிப்பை எடுத்து தொலைநோக்கி எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த பக்கமும் இருபுறமும் இந்த படம் பார்வையை நிரப்பிய மையத்தில் நீங்கள் பெறுகிறதா என்பதைப் பாருங்கள் மறுபக்கமும் அதைச் சரிபார்க்கிறது இல்லையென்றால் நிரப்பப்பட்ட மையத்தில் படத்தைப் பெற இந்த மூன்று திருகுகளையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இது ஆப்டிகல் லெவலிங் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் நமக்குத் தேவையான ஆப்டிகல் லெவலிங் ஏனென்றால் ப்ரிஸம் விஷயத்தில் சில நேரங்களில் இது பரவாயில்லை ஆனால் நீங்கள் பொதுவாகப் பெறுவதைப் பயன்படுத்தும்போது இந்த மேற்பரப்பைப் பெறுவது முற்றிலும் கிடைமட்டமாக இருக்காது சில மாற்றங்கள் இருக்கலாம் அல்லது ப்ரிஸிலும் சில கீழே இருக்கலாம் சரி இருக்கலாம் அதனால்தான் இந்த ஆப்டிகல் லெவலிங் தேவைப்படுகிறது அடுத்த வெர்னியர் 2 வெர்னியர் 1 வெர்னியர் 2 வெர்னியர் மாறிலியைக் கண்டுபிடி கீழே கவனியுங்கள் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த ஒரு தொலைநோக்கியை நீங்கள் சுழற்றினால் உங்கள் வாசிப்பு என்ன நடக்கும் ஏனெனில் இந்த வட்ட அளவு சுழலும் நீங்கள் இதை சுழற்றினால் வெர்னியர் இதனுடன் இணைக்கப்பட்டுள்ளதா எனவே ப்ரிஸம் அட்டவணை மற்றும் வெர்னியர் இரண்டும் சுழலும் இரண்டும் சுழலும் மற்றும் சுழலும் வெர்னியரை மாற்றாமல் வெர்னியரை மாற்றாமல் உங்கள் வாசிப்பு மாறும் மேலும் ஒருவர் ஒரே ப்ரிஸத்தை மாற்றலாம் அல்லது ப்ரிஸம் அட்டவணை மட்டுமே நான் ஏற்கனவே உங்களுக்குக் காட்டியுள்ளேன் என்று சுழற்றுகிறது நீங்கள் இதை இந்த வழியில் சுழற்றலாம் நீங்கள் மாற்ற மாட்டீர்கள் நீங்கள் வாசிப்பை மாற்ற மாட்டீர்கள் ப்ரிஸத்தின் சுழற்சியால் நீங்கள் வாசிப்பை மாற்ற மாட்டீர்கள் அதனால் அது மிகவும் முக்கியமானது நீங்கள் எங்களில் பெரும்பாலோர் இந்த தவறைச் செய்யப் போகிறீர்கள் இந்த ஒரு வாசிப்பு மாற்றப்பட்டதை நாங்கள் சுழற்றுகிறோம் வாசிப்பு மாற்றம் ஆனால் தெரிந்தே நாம் இதைப் பயன்படுத்தி ப்ரிஸத்தை சுழற்றுகிறோம் இதைப் பயன்படுத்தி நான் நினைக்கிறேன் ஆம் இதைப் பயன்படுத்தி தெரியாமல் நீங்கள் வாசிப்பை சரி செய்கிறீர்கள் எனவே இது உங்களுக்கு பிழையைத் தரும் இதனால் நாங்கள் விரும்பவில்லை சம்பவ கோணத்தை மாற்ற விரும்புகிறோம்

எனவே இதை மட்டும் சரியாகச் சுழற்றுவோம் இதன் பொருள் இந்த ஒரு ப்ரிஸத்தின் சுழற்சியின் காரணமாக நான் மாறவில்லை நான் வாசிப்பை மாற்றவில்லை ஸ்பெக்ட்ரோமீட்டரைப் பயன்படுத்தி இந்த பரிசோதனையை நீங்கள் செய்யப் போகும்போது இது மிகவும் முக்கியமானது நான் அதை மீண்டும் சொல்கிறேன் முன்பு நான் சொன்ன அனைத்தையும் செய்வேன் இப்போது அதை மீண்டும் சொல்கிறேன் ப்ரிஸம் பரிசோதனைக்கு இது மற்றொரு முக்கியமான விஷயம் எந்தவொரு கோட்பாட்டைப் பயன்படுத்த வேண்டும் என்று கோட்பாடு கோருகிறது இந்த இணையான கதிர்கள் ப்ரிஸத்தின் மீது விழும் அல்லது பெற வேண்டும் என்று கோருகின்றன மற்றும் மறுசீரமைப்பு அல்லது பிரதிபலிப்பு அல்லது விலகலுக்குப் பிறகு சரி எனவே எந்த கதிர் நமக்கு கிடைக்கும் அதுவும் இணையான கதிர்கள் பெறும் ஒரு இணையான கதிர்களை அமைத்தல் என்றால் அது அமைக்கப்பட்டிருப்பது வெவ்வேறு நிறத்தின் காரணமாக இருக்கலாம் தொகுப்பு வெவ்வேறு மாறுபட்ட கோணத்தின் காரணமாக இருக்கலாம் இப்போது நாம் படத்தைப் பார்க்க வேண்டும் படத்தைப் பார்க்க வேண்டும் எனவே இணையான கதிர்கள் பின் வருகின்றன பின்விளைவு அல்லது பிரதிபலிப்புக்குப் பிறகு இப்போது நாம் படத்தைப் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இணையான கதிர்கள் படத்தை முடிவிலியில் கண்டுபிடிக்கும் ஆனால் நமது ஆய்வக இடத்தில் உருவாகின்றன எனவே தொலைநோக்கியில் உள்ள விஷயங்கள் என்ன நான் சொன்னேன் ஒரு லென்ஸ் உள்ளது குவிய நீளத்தில் நாங்கள் திரையை வைத்தோம் இந்த வழக்கில் திரை குறுக்கு கம்பி குறுக்கு கம்பி இங்கே எது நகரும் அதனால் குறுக்கு கம்பி நகரும் இப்போது குறுக்கு கம்பியைப் பார்க்க நாம் ஐபிக்களைப் பயன்படுத்துகிறோம் குறுக்கு கம்பியை மாற்றாமல் இங்கே ஐபிக்கள் தனித்தனியாக ஐபிக்கள் நாம் நிலையை மாற்றலாம் ஆரம்பத்தில் ஐபிக்கள் அந்த குறுக்கு கம்பிக்கு நாம் வேண்டும் இந்த ஐபிக்களின் மைய புள்ளியில் நான் வைக்க வேண்டும் இப்போது இந்த ஐபிக்கள் மற்றும் குறுக்கு கம்பி ஒன்றாக நாம் நகரலாம் இந்த தொலைநோக்கி லென்ஸின் மைய புள்ளியை வைக்க நாங்கள் செல்லலாம் பின்னர் நீங்கள் குறுக்கு கம்பியில் உருவாகும் படம் அதை நாங்கள் காண முடியும் இங்கே கூட லென்ஸ் உள்ளது இது மூலமாகும் ஆனால் எங்கள் சோதனைக்கு நாம் ஒரு ஸ்லீவ் மூலத்தை எடுத்துக்கொள்கிறோம் இது ஸ்லீவ் மூல நிலையை பயன்படுத்தி இதைப் மாற்றலாம் இங்கே ஸ்லீவ் மூலமும் இந்த லென்ஸின் மைய புள்ளியில் வைக்க வேண்டும் பின்னர் நமக்கு இணையான கதிர்கள் கிடைக்கும் ஸ்கஸ்டரின் முறையைப் பயன்படுத்தி பரிசோதனையைத் தொடங்குவதற்கு முன்பு ஒருவர் செய்ய வேண்டியது கட்டாயமாகும் இன்னொரு வழி நான் சொன்னேன் இது தொலைதூர பொருளை மையமாகக் கொண்டு தூரப் பொருளை கூர்மையாக ஆக்குவோம் இதன் பொருள் தொலைதூரப் பொருளிலிருந்து ஒரு இணையான கதிர்கள் வருகின்றன இணையான கதிர்கள் வருகின்றன மைய புள்ளியில் சந்திக்கின்றன குறுக்கு கம்பி நாம் அதை காணலாம் எனவே இந்த குறுக்கு கம்பியை இந்த லென்ஸின் மைய புள்ளியில் வைக்கிறோம் இப்போது நீங்கள் மூல துண்டின் தோற்றத்தைப் பார்க்கிறீர்கள் நீங்கள் மூல பிளவுகளைப் பார்க்கும்போது அந்த படத்தை நீங்கள் குறுக்கு கம்பியில் மூல பிளவுபடுவதைப் பார்ப்பீர்கள் நாங்கள் இணையான கதிர்கள் வரவில்லை என்பது கவனம் செலுத்தப்படவில்லை ஏனெனில் இது இணையான கதிர்களுக்கு அமைக்கப்பட்டுள்ளது இப்போது இதை மாற்றினால் அது கூர்மையான படமாக மாறும் எனவே இதன் பொருள் இந்த லென்ஸின் மைய புள்ளியில் இந்த பிளவை வைப்பதன் மூலம் இந்த முறையையும் பின்பற்றலாம் இப்போது சோடியம் ஒளியைப் பயன்படுத்தி இந்த சோதனைக்கான இந்த சோதனைக்கு முதலில் நீங்கள் நேரடி கதிர்களை முதலில் அளவிடுகிறீர்கள் முதலில் நீங்கள் நேரடி கதிர்களை அளவிடுகிறீர்கள் ஒருவர் பின்பற்ற வேண்டிய படி இவை படித்த பிறகு வெர்னியர் மாறிலியைப் படித்த பிறகு வெர்னியர் மாறிலியைப் படித்த பிறகு இந்த வெர்னியர் மாறிலியைக் குறிப்பிட்டு நேரடி கதிர்களுக்கு வாசிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் நேரடி கதிர்களுக்கு வாசிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் வெர்னியர் 1 வெர்னியர் 2 இலிருந்து எப்படி எடுத்துக்கொள்வது நான் ஏற்கனவே குறிப்பிடும் அட்டவணையை ஏற்கனவே இங்கே காட்டியுள்ளேன் எனவே நேரடி கதிர்களைப் படிப்பது நன்றாக இருக்கிறது இப்போது அறியப்பட்ட அலைநீளத்திற்கான குறைந்தபட்ச விலகலுக்கான வாசிப்பு என்பது டெல்டா லாம்ப்டா மற்றும் லாம்ப்டாவுக்கு எதிராக இந்த பரிசோதனையைச் செய்வதற்கு முன்பு நான் நினைக்கிறேன் எனவே ப்ரிஸம் டேபிள் ப்ரிஸம் கோணத்திற்கு இந்த ஒரு வாசிப்பைச் செய்வோம் இந்த சோடியம் ஒளியைப் பயன்படுத்தி நீங்கள் ப்ரிஸம் கோண ப்ரிஸம் கோணத்தை அளவிடுகிறீர்கள் இந்த மேற்பரப்பில் இருந்து பிரதிபலிப்பை எடுத்துக்கொள்வதை ஏற்கனவே விவரித்தோம் இந்த மேற்பரப்பில் இருந்து பிரதிபலிப்பை எடுத்துக் கொண்டால் நீங்கள் வெர்னியர் இரண்டிலும் வாசிப்பதை எடுத்துக்கொள்வீர்கள் இந்த இரண்டு வாசிப்பின் வித்தியாசமும் இரண்டு வழிகளைக் கொடுக்கும் இது இணைப்பு இந்த ப்ரிஸம் கோணத்தின் இரட்டிப்பு அதில் பாதி இருக்கும் ஒருவர் செய்ய வேண்டிய ப்ரிஸத்தின் கோணத்தை உங்களுக்குக் கொடுங்கள் வேறு ஒன்றிற்கான குறைந்தபட்ச விலகலுக்கு வருவோம் இங்கே எனக்கு ஆதாரம் உள்ளது நான் சோடியம் மூலத்தை மாற்றுகிறேன் நான் சோடியம் மூலத்தை மாற்றுவேன் இதை நாம் இங்கே எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆம் இதை வைக்கவும் இது கடைசியாக பாதரச மூலமாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் ஆம் பாதரச மூல இப்போது இந்த மூலத்தை நாம் டெல்டா லாம்ப்டா சோதனைக்கு பயன்படுத்துகிறோம் இங்கேயும் நான் பார்க்க வேண்டும் நான் ப்ரிஸத்தை வெளியே எடுப்பேன் என்று பார்க்க வேண்டும் நான் சரி பார்க்க வேண்டும் அது சரியான வழியில் வைக்கப்படுகிறதா இல்லையா நான் நினைக்கிறேன் ஆம் நான் அதைப் பார்க்க முடியும் ஆம் நல்லது இந்த முறையைப் பற்றி நான் விவரிக்கிறேன் ஆனால் இணையான கதிர்களுக்கான இந்த சரிசெய்தல் செய்யப்படுகிறது இப்போது இந்த வெள்ளை ஒளியை என்னால் பார்க்க முடியும் இந்த வெள்ளை ஒளியை என்னால் பார்க்க முடியும் இப்போது நீங்கள் குறைந்தபட்ச விலகலுக்கான ப்ரிஸத்தை உங்களுக்குத் தெரியப்படுத்துவது எப்படி எனவே இந்த தளத்தை நாங்கள் கோலி மீட்டருக்கு கிட்டத்தட்ட இணையாக அடித்தளத்திற்கு இணையாக வைத்திருப்போம் ஏனெனில் வெர்னியர் இப்போது இந்த நிலைக்கு நாங்கள் எடுத்துள்ள நேரடி வாசிப்பைக் காண்க குறைந்தபட்ச விலகலுக்காக நான் இப்போது வாசிப்பதை எடுத்துக்கொள்வேன் நேரடி வாசிப்பு மற்றும் இந்த வாசிப்பு குறைந்தபட்ச விலகல் நிலையில் எனவே இது இங்கே விலகல்களை எனக்குத் தரும் முக்கியமானது என்னவென்றால் இந்த வெர்னியர் நான் சரியாக சுழற்றக்கூடாது வெர்னியர் நான் சுழற்றக்கூடாது நான் என்ன செய்ய வேண்டும் என்பது வெர்னியர் சுழற்றாமல் ப்ரிஸத்தை சுழற்ற வேண்டும் மற்றும் ஒரு குறிப்பிட்ட ஒளி வண்ணத்திற்கான குறைந்தபட்ச விலகல் நிலையைக் கண்டுபிடிக்க வேண்டும் ஆம் எனக்கு ஆம் கிடைத்தது ஆனால் இது குறைந்தபட்ச நிலை அல்ல ஆமாம் இங்கே இது குறைந்தபட்ச நிலைதான் இது குறைந்தபட்ச விலகல் நிலை என்பதை நான் காண முடியும் பின்னர் நான் அதை வைப்பேன் பின்னர் நான் அதை வைப்பேன் ஆம் நான் அதைப் பெற்றேன் நான் பச்சை நிறமாகவும் பின்னர் மஞ்சள் பின்னர் ஆரஞ்சு ஆம் பின்னர் வயலட்டிலும் இவை இரண்டு தொலைவில் உள்ளன மேலும் நான் வயலட்டைப் பெறுகிறேன் இப்போது நான் வயலட் அமைத்தேன் நிறம் சரி அது வெகு தொலைவில் உள்ளது முந்தைய குறைந்தபட்ச விலகல் நான் பார்த்தது பச்சை நிறத்தில் இருப்பதால் அவை மிகவும் மூடப்பட்டுள்ளன பச்சை விளக்கு மற்றும் இந்த மஞ்சள் ஒளி சரி இப்போது இந்த விலகல் அது அலைநீளத்தைப் பொறுத்தது நான் அமைக்க வேண்டும் நான் ஒரு அருகில் செல்ல வேண்டும் இந்த தொலைநோக்கி அல்லது குறுக்கு கம்பியை ஒரு வண்ணத்திற்கு நெருக்கமாக அமைக்க வேண்டும் பின்னர் நான் ப்ரிஸத்தை மட்டும் சுழற்ற வேண்டும் வெர்னியர் அல்ல பின்னர் கண்டுபிடிக்கவும் அந்த வண்ணத்திற்கான குறைந்தபட்ச விலகல் நிலை இப்போது இது குறைந்தபட்ச நிலையில் உள்ளதா என்பதைப் பார்ப்போம் இல்லை அது குறைந்தபட்ச நிலையில் இல்லை இது இது உங்களுக்குத் தெரிந்த வயலட் நிறத்தின் குறைந்தபட்ச நிலை இது வித்தியாசம் குறைந்தபட்ச விலகல் நிலையை ஆம் என அமைக்க இதை நான் சுழற்ற வேண்டும் இப்போது இது வயலட் நிறத்திற்கான குறைந்தபட்ச விலகல் நிலை நான் கீழே கவனிக்க வேண்டும் வயலட் கலர் வாசிப்புக்கான இந்த குறைந்தபட்ச விலகல் நிலைக்கு இதற்கான வாசிப்பை நான் கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் மூன்று வாசிப்புகளை எடுத்து பின்னர் சராசரியாக சொன்னது போல் நான் உங்களுக்கு அட்டவணையைக் காட்டியுள்ளேன் அனுப்பப்பட்ட இந்த அட்டவணையை நீங்கள் முன்னர் பயன்படுத்துவோம் குறைந்தபட்ச விலகல் நிலை அல்ல குறைந்தபட்ச விலகல் நிலை அல்ல அறியப்பட்ட விளக்குகளின் விலகலுக்கான வாசிப்பு இப்போது இங்கே நீங்கள் குறைந்தபட்ச விலகல் நிலைக்கு சரியான வாசிப்பைக் கொண்டிருக்க வேண்டும் அறியப்பட்ட வரிகளின் குறைந்தபட்ச விலகல் நிலைக்கு வாசிப்பு வித்தியாசம் சரி அதே அட்டவணை நீங்கள் பயன்படுத்தும் இது மீறும் நிறம் என்று நீங்கள் சொல்வீர்கள் வெர்னியர் 1 வெர்னியர் 2 க்கு இப்போது நான் கூறியுள்ளேன் விளக்கப்படத்திலிருந்து ஒருவர் கண்டுபிடிக்க வேண்டிய அலைநீளம் என்ன டெல்டா மீ அது டெல்டா மீ என்று எழுதப்பட்ட விலகலைக் கண்டுபிடிக்கவும் குறைந்தபட்ச விலகல் நீங்கள் வெவ்வேறு வண்ணத்தைக் கண்டுபிடிப்பீர்கள் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அடுத்த குறைந்தபட்ச விலகல் நிலை நான் செய்ய வேண்டும் எனவே இது வயலட் நிறத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இப்போது நான் பச்சை நிறமாக நினைக்கிறேன் ஆமாம் எனவே பச்சை நிறம் சரி இது குறைந்தபட்ச விலகல் நிலை என்னைப் பார்க்கிறது இதை நான் சுழற்ற வேண்டும் குறைந்தபட்ச விலகல் நிலை வயலட் நிறத்திற்கும் பச்சை நிறத்திற்கும் ஒரே மாதிரியாக இல்லை என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் நான் இதை சுழற்ற வேண்டும் இந்த ஒரு தொகுப்பை நான் பச்சை நிறத்தில் சுழற்ற வேண்டும் இப்போது ஆம் என்று செய்ய நான் சற்று சரிசெய்ய வேண்டும் ஆம் எனவே இப்போது பச்சை வண்ணங்களுக்கான குறைந்தபட்ச விலகலுக்கான நிலை இதுதான் வாசிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் இதன்மூலம் நீங்கள் கவனிக்க வேண்டும் இதேபோல் அங்குள்ள மற்ற மூன்று வண்ணங்களுக்கும் இங்கே நான் மஞ்சள் மற்றும் இந்த மற்ற ஆரஞ்சு நிறத்தைக் காணலாம் நான் அடுத்தவருக்குச் செல்வேன் ஆம் ஆனால் அவை மிகவும் நெருக்கமானவை ஒன்று இருக்க வேண்டும் வித்தியாசம் ஆனால் சிறிய வித்தியாசம் இருக்கும் சிறிய வித்தியாசம் இருக்கும் ஆம் என்பதை சரிசெய்ய இதை நாம் சரி நன்றாக பயன்படுத்த வேண்டும் நான் நினைக்கிறேன் அது இல்லை ஆம் குறைந்தபட்ச விலகலின் சிறிய மாற்றம் இதனால் அறியப்பட்ட அலைநீளத்தின் வெவ்வேறு வண்ணங்களுக்கு இந்த குறைந்தபட்ச விலகலுக்கான குறைந்தபட்ச விலகலுக்கான குறைந்தபட்ச விலகலைக் கண்டுபிடிப்போம் இதே போன்ற அட்டவணையை நாம் பயன்படுத்தப் போகிறோம் இப்போது டெல்டா மீ உங்களுக்குத் தெரியும் இப்போது இந்த விஷயத்தில் இது டெல்டா மீ வலது டெல்டா மீ ஆகும் இது கடந்த பரிசோதனையில் நான் பயன்படுத்திய அதே அட்டவணையைக் காட்டுகிறேன் நான் சொன்ன வித்தியாசம் என்ன டெல்டா மீ மற்றும் அலைநீளம் எனக்குத் தெரியும் மேலும் ப்ரிஸத்தின் கோணத்தை நான் அறிவேன் என்று எனக்குத் தெரியும் அதனால் சரி என்று நினைக்கிறேன் அதனால் அந்த அட்டவணை இங்கே இல்லை ப்ரிஸத்தின் கோணமும் எனக்குத் தெரியும் இப்போது ஒவ்வொரு விலகலுக்கும் ஒவ்வொரு விலகலுக்கும் ஒவ்வொரு அலைநீளத்திற்கும் ஒவ்வொரு குறைந்தபட்ச விலகலும் சராசரி சரி என்பதைக் கணக்கிடும் அலைநீளத்தின் செயல்பாடாக சராசரியைக் கணக்கிடும் இப்போது நீங்கள் இப்போது சதி செய்ய வேண்டும் நான் சதி செய்யவில்லை என்று நினைக்கிறேன் டெல்டாவின் செயல்பாடாக mu ஐக் கணக்கிடுங்கள் அந்த சூத்திரத்தைப் பயன்படுத்தி எந்த சூத்திரத்தை செய்ய விரும்புகிறீர்களோ அந்த சூத்திரம் பாவத்திற்கு சமம் ஒரு பிளஸ் டெல்டா மீ பாவத்தால் 2 ஆல் வகுக்கப்படுகிறது பாவத்தால் A ஆல் 2 ஆல் வகுக்கிறீர்கள் நீங்கள் கணக்கிடும் வெவ்வேறு அலைநீளத்திற்கு இப்போது நீங்கள் சதி செய்கிறீர்கள் நீங்கள் சதி mu மற்றும் அலைநீளத்திற்கு எதிராக இந்த வகை பெறுவீர்கள் நான் சரியாக இருக்க வேண்டுமா என்று அலைநீளத்தின் செயல்பாடாக நீங்கள் mu ஐ சதி செய்கிறீர்கள் இந்த வகை வளைவைப் பெறுவீர்கள் இந்த வகை வளைவைப் பெறுவீர்கள் தரவை இந்த சிதறல் வளைவைத் திட்டமிடுவீர்கள் எனவே இப்போது சிதறல் வளைவிலிருந்து இந்த சிதறல் வளைவு கண்டுபிடிக்க டி லம்ப்டா மூலம் டி மியூவை சிதறடிக்கும் சக்தியாகக் கண்டுபிடிப்பீர்கள் சிதறல் சக்தியை வெவ்வேறு அலைநீளத்தில் வித்தியாசமாகக் கணக்கிடுகிறீர்கள் நீங்கள் கணக்கிடக்கூடிய வெவ்வேறு அலைநீளத்தில் சிதறல் சக்தி d mu by d lambda எப்படி கணக்கிடுவது எப்படி கணக்கிடுவது எனவே நாம் ஒரு தொடுதலை எடுக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்தில் ஒரு தொடுகோட்டை எடுக்க வேண்டும் இது d mu ஆக இருக்கும் இது d lambda right del mu by இந்த அலைநீளத்திற்கான டெல் லாம்ப்டா வெவ்வேறு புள்ளிகளுக்கான வெவ்வேறு புள்ளிகளுக்கு இந்த லாம்ப்டாவில் இந்த வளைவிலிருந்து நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய லாம்ப்டாவுக்கு எதிராக டி லாம்ப்டா டி லாம்ப்டாவால் டி முவை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எனவே இந்த லாம்ப்டாவில் இங்கே ஒரு தொடுகோடு வரைவதற்கு ஒரு தொடுகோடு வரையவும் இங்கே இது இது நடுவில் வைத்திருக்கும் நீங்கள் இந்த டெல் மு மற்றும் டெல் லாம்ப்டாவை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த வழியில் நீங்கள் ஒரு சராசரி அலைநீளத்திற்கு ஒரு சிதறல் சக்தி ஒமேகாவைக் கண்டுபிடிப்பீர்கள் நான் mu 2 minus mu 1 ஐ mu minus 2 ஆல் வகுத்தேன் இந்த சூத்திரத்தையும் பயன்படுத்தலாம் இந்த இரண்டு புள்ளியை எடுத்துக் கொள்ளுங்கள் இரண்டு புள்ளிகள் ஒன்று எடுக்கலாம் இது mu 2 இது mu 1 சராசரி mu mu 2 plus mu 1 2 ஆல் வகுக்கப்படுகிறது இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்தி நீங்கள் சிதறல் சக்தியைக் காணலாம் மேலும் பொதுவாக இந்த சிதறல் சக்தி பொதுவாக நீங்கள் mu மதிப்பு பற்றி என்ன பார்க்கிறீர்கள் அதனுடன் தொடர்புடைய அலைநீளம் எனவே இந்த சிதறல் சக்தி இப்போது இந்த அலைநீளத்தில் உள்ளது d mu by d lambda vs lambda இப்போது நீங்கள் இப்போது நீங்கள் சரி செய்யலாம் ஒருவருக்கொருவர் சதி செய்வதற்கு முன்பு நீங்கள் சேவை செய்ய முடியும் நான் mu மற்றும் lambda க்கு எதிராக சதி செய்தேன் மேலும் க uch ச்சியின் சட்டத்தை சரிபார்க்க நான் mu க்கு எதிராக 1 ஐ லாம்ப்டா சதுர சரி mu க்கு எதிராக 1 ஐ லாம்ப்டா சதுக்கத்தில் சதி செய்ய வேண்டும் இது லாம்ப்டா சதுர வலது mu க்கு சமமான பிளஸ் பி ஆகும் 1 லாம்ப்டா சதுரத்தால் எனவே இது m x பிளஸ் c க்கு சமமான y ஆகும் இந்த வகையான உறவு x என்பது இங்கே லாம்ப்டா சதுரத்தால் 1 ஆகும் y என்பது mu நீங்கள் பெறுவீர்கள் இது போன்ற ஒரு நேர் கோட்டைப் பெறுவீர்கள் அல்லது நீங்கள் எதைப் பெறுவீர்கள் இப்போது இந்த சி இங்கே இது ஒரு அடிப்படையில் நீங்கள் வெட்டும் இடத்திலிருந்து என்னவென்பதைப் பெறுவீர்கள் நீங்கள் மதிப்பு A ஐப் பெறுவீர்கள் மேலும் சாய்விலிருந்து நீங்கள் பி பெறுவீர்கள் இந்த வளைவின் சாய்விலிருந்து நீங்கள் சாய்வைக் கண்டுபிடிப்பது எப்படி இந்த வளைவின் சாய்விலிருந்து நீங்கள் அலைநீளத்தைப் பெறுவீர்கள் அது லாம்ப்டாஸால் 1 க்கு எதிராக நேர் கோடு என்றால் இது நேர் கோட்டாக இருந்தால் இந்த க uch ச்சியின் உறவு சரிபார்க்கப்படுகிறது மேலும் இங்கிருந்து நீங்கள் எளிதாக A மற்றும் மதிப்பு B ஐ அறியலாம் அடுத்து நீங்கள் டி மம்பால் டி லாம்ப்டாவிற்கு எதிராக லாம்ப்டாவை சரி செய்யலாம் டி மம்பால் டி லாம்ப்டாவை எதிர்த்து லாம்ப்டாவை நீங்கள் சதி செய்யலாம் என்றால் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எனவே இதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் என்று நான் சொன்னேன் இப்போது நீங்கள் அதை சதி செய்தீர்கள் d mu by d lambda by lambda by நீங்கள் சதி செய்தால் அது ஒரு வளைவு என்று நீங்கள் காண்பீர்கள் அது நேர் கோடு இல்லை என்று நான் நினைக்கிறேன் ஆனால் நான் இங்கே குறிப்பிட்டது போல d mu by d lambda by minus 2B க்கு சமமான lambda கனசதுரம் லாம்ப்டா கியூப் மூலம் 1 இன் செயல்பாடாக லாம்ப்டா க்யூப் 1 இன் செயல்பாடாக டி லாம்ப்டாவால் டி முவை சதி செய்தால் சரி அதற்கு பதிலாக நீங்கள் 1 ஐ லாம்ப்டா கியூப் டி மு மூலம் டி லாம்ப்டா சரி செய்தால் இது ஒரு நேர் கோடு சரி y mx க்கு சமம் மீ மீ சி 0 மற்றும் மீ மைனஸ் 2 பி என நீங்கள் பார்ப்பீர்கள் ஒரு நேர் கோட்டைப் பெறுவதை நீங்கள் காண்பீர்கள் சிதறல் சக்தி அலைநீளத்தையும் அது எவ்வாறு சார்ந்துள்ளது என்பதையும் காட்டுகிறது இது சார்பு மற்றும் பின்னர் சக்தியைத் தீர்க்கும் எனவே d mu by d lambda ஒரு குறிப்பிட்ட அலைநீள லாம்ப்டாவில் உள்ளது இந்த வளைவிலிருந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இப்போது நீங்கள் அடிப்படை நீளத்துடன் பெருக்கிக் கொள்ளுங்கள் பின்னர் நீங்கள் ப்ரிஸத்தின் தீர்க்கும் சக்தியைப் பெறுவீர்கள் லாம்ப்டா உங்களுக்குத் தெரிந்தால் நீங்கள் டி லாம்ப்டா அல்லது டெல் லாம்ப்டாவைக் கண்டுபிடிக்கலாம் டெல் லாம்ப்டா ஒரு 20 ஆங்ஸ்ட்ரோம் என்றால் அதாவது இது ப்ரிஸம் என்றால் இது 20 ஆங்ஸ்ட்ரோம் மட்டுமே தீர்க்க முடியும் இரண்டு அலை இரண்டு அலைநீளம் அல்லது 20 ஆங்ஸ்ட்ரோம் விட அலைநீளம் கொண்ட இரண்டு ஒளி பெரியது அல்லது சமம் சோடியம் டி கோடுகள் போன்ற 20 ஆங்ஸ்ட்ரோம் இதற்கு இரண்டு கோடுகள் d 1 மற்றும் d 2 உள்ளன அலைநீள வேறுபாடு 6 ஆங்ஸ்ட்ரோம் தீர்க்கும் சக்தி இங்கே இருந்தால் இந்த டெல் லாம்ப்டா 20 ஆங்ஸ்ட்ரோம் கிடைத்தால் இந்த ப்ரிஸைப் பயன்படுத்தி நீங்கள் சோடியம் டி வரிகளை தீர்க்க முடியாது ஒருவர் ப்ரிஸின் தீர்க்கும் சக்தியை மதிப்பிட முடியும் இவை மிகச் சிறந்த பரிசோதனையாகும் உண்மையில் கடைசி சோதனையைப் போலவே சற்று வித்தியாசமும் நான் குறிப்பிட்டது போல உள்ளது மேலும் முக்கியமாக ப்ரிஸத்தின் மிகவும் சுவாரஸ்யமான அளவுருக்களை ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும் நான் இங்கே நிறுத்துவேன் என்று நினைக்கிறேன் உங்கள் கவனத்திற்கு நன்றி